அரை மற்றும் முழு பாலம் மாற்றிகள் இப்போது இது ஒரு அரை பிரிட்ஜ் மாற்றி இப்போது இரண்டாம் பகுதியானது புஷ் புள் மாற்றியை போலவே மாறாமல் இருப்பதையும் புஷ் புள் மாற்றியின் முதன்மைப் பகுதி மட்டும் மாற்றப்பட்டிருப்பதையும் நீங்கள் பார்க்கலாம் நான் BJTகளின் பொதுத்தன்மையை இழக்காமல் MOSFET ஆக மாற்றினேன் எனவே MOSFET சின்னங்களை சுற்றில் எப்படி வைப்பது என்று ஒரு யோசனை எனக்கு கிடைக்கும் நீங்கள் நிச்சயமாக BJT ஐப் பயன்படுத்தலாம் IGBT ஐயும் பயன்படுத்தலாம் MOSFETல் உட்புற டையோட்கள் உள்ளமைக்கப்பட்டிருக்கும் எனவே கசிவைக் கவனித்துக் கொள்ளக்கூடிய நன்மைகளும் இதில் உள்ளன எனவே நான் இங்கே MOSFET ஐ மிகவும் பொதுவான அர்த்தத்தில் பயன்படுத்தினேன் எனவே நீங்கள் குறைக்கடத்தி சுவிட்சுகள் Q 1 மற்றும் Q 2 ஐ இயக்க வேண்டும் மற்றும் நீங்கள் C 1 மற்றும் C 2ன் கொள்ளளவைக் கொண்டிருக்க வேண்டும் இப்போது இந்த 2 கொள்ளளவுகள் உங்கள் திருத்தி வடிகட்டி சுற்றுகளின் வெளியீடுகளாக இருக்கலாம் திருத்தி வடிகட்டி சுற்று வெளியீட்டில் ஒரு C வடிப்பானைக் கொண்டுள்ளது மற்றும் சில சமயங்களில் C வடிப்பான்கள் இந்த அரை மற்றும் பாதியைப் போலவே சமமாகப் பிரிக்கப்படுகின்றன மற்றும் மின்னழுத்தத்தை உறுதிப்படுத்த சில மீட்டர் பதிவிடப்படுகிறது நீங்கள் C1 முழுவதும் V மற்றும் C2 முழுவதும் மற்றொரு V ஐப் பெறலாம் எனவே இது உங்கள் திருத்தி C வடிகட்டி சுழற்சியின் வெளியீட்டுப் பகுதியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் மேலும் உங்களிடம் 2 சாதனங்கள் பிழைப்பிற்காக சேர்க்கப்பட்டுள்ளன மற்றும் மின்மாற்றி மின்மாற்றியின் முதன்மையானது இந்த வழியில் பாலத்தின் குறுக்கே இணைக்கப்பட்டுள்ள புஷ் புள் லில் இருப்பது போல் ஒரு ஒற்றை சுருள் அல்ல இரண்டு சுருள் ஆகும் அத்தகைய பிரிட்ஜ் அரை பிரிட்ஜ் அரை பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் முழு பிரிட்ஜ்ன் விஷயத்தில் 4 சுவிட்சுகளுக்கு பதிலாக உங்களிடம் பாதி பிரிட்ஜ்கள் உள்ளன பாதி பாலம் அரை பிரிட்ஜ் மிகவும் எளிமையானது இப்போது Q1 இயக்கத்தில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே Q1 ஆனது Q2 இல் இருக்கும்போது நிறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் ஒரே நேரத்தில் Q 1 மற்றும் Q 2 ஐ வைத்திருக்க முடியாது ஏனெனில் அது ஒரு மெய்நிகர் குறுகிய சுற்று அல்லது ஷூட் மூலம் இருக்கும் மேலும் உங்கள் விநியோகம் மோசமாகிவிடும் எனவே Q1 இயக்கத்தில் உள்ளது அல்லது Q2 இயக்கத்தில் உள்ளது அவை பரஸ்பர பிரத்தியேகமாக இருக்க வேண்டும் நான் இந்த மேற்கோளை எடுத்துக்கொள்கிறேன் மற்றும் Q 1 ஆன் போது Q 1 ஆன் V இன் இந்த நிலைக்கு வருகிறது எனவே புள்ளி முனை அல்லாத புள்ளியில் V உள்ளது இது C1 C2 கலவையின் நடுப்புள்ளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு Vin 2 ஆகும் உங்களிடம் Vin உள்ளது உங்களிடம் Vin 2 உள்ளது மற்றும் முதன்மையில் தோன்றும் மின்னழுத்தம் Vin பை 2 ஆகும் Vin Vin 2 Vin 2 மற்றும் அது இரண்டாம் பக்கத்திற்கு n மடங்கு பெருக்கப்படுகிறது எனவே n2 இங்கே வருகிறது துருவ மின்னழுத்தம் nVin 2 ஆக உள்ளது எனவே கழிப்பதன் மூலம் Vo ndVin 2 இது வெளியீடு உள்ளீடு வெளியீடு தொடர்பாக இருக்கும் இதுவே பாதி பிரிட்ஜ் மாற்றியின் செயல்பாடாகும் மேலும் Q1 நிறுத்தப்பட்டு Q2 செயல்படும்போது புள்ளி முனை தரையில் இழுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் உங்களிடம் 0 மைனஸ் Vin பை 2 உள்ளது அதாவது Vin 2 முதன்மையில் புள்ளி முடிவு அல்லாத நேர்மறை உடன் வருகிறது புள்ளி முடிவைப் பொறுத்தமட்டில் புள்ளி அல்லாத முடிவு நேர்மறையாக இருப்பது இரண்டாம் நிலை சுழற்சியின் பச்சைப் பகுதி செயல்படுத்தப் படுவதை குறிக்கிறது மற்றும் இந்த பின்னத்தில் தற்போதைய மின்னோட்டம் உள்ளது மீண்டும் நீங்கள் துருவத்தில் nVin 2 தோன்றுவதைக் காணலாம் மற்றும் புஷ் புள் இரண்டாம் பக்கங்களைப் போலவே தூண்டல் செயல்பாட்டின் கட்டணங்கள் புஷ் புள் இரண்டாம் நிலை உள்ளமைவைப் போலவே இருக்கும் தூண்டிலில் Q1 மற்றும் Q2 நிறுத்தப்பட்டிருக்கும் போது இது Vin 2 மற்றும் - Vin 2 க்கு இடையில் மாறும் மின்னோட்டத்தை இரண்டாம் நிலையின் 2 பாதியில் சமமாகப் பிரித்து இரண்டாம் நிலை 0 இல் மின்னழுத்தம் நிறுத்தப்பட்டால் ஃப்ளக்ஸ் மாறாததால் ஏற்படும் மின்னழுத்தம் 0 முதன்மையில் உள்ள மின்னழுத்தமும் 0 ஆகும் மற்றும் Q1 ஆனது Vin - Vin 2 Vin 2 ஐ அணைத்த நிலையின் போது மற்றும் Vin 2 இரண்டும் நிறுத்தப்பட்டிருக்கும் போது பார்க்கும் இருப்பினும் நீங்கள் Vin 2 க்கு Q1 மற்றும் Q2 ஐ மதிப்பிடக்கூடாது ஏனெனில் Q2 Q1 இல் இருக்கும்போது எடுத்துக்காட்டாக Q2 இந்த புள்ளியில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் 0 சாத்தியக்கூறில் இது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி ஒரு Vin Q1 Vin போது Q1 இருக்கும் போது Vin தாங்க வேண்டும் இந்த புள்ளி Vin மற்றும் இந்த புள்ளி தரையில் உள்ளது எனவே Q2 Vin ஐக் கையாள வேண்டும் நீங்கள் சாதனத்தை மதிப்பிடும்போது அவை அதிகபட்சமாக குறைந்தபட்சம் V க்கு மதிப்பிடப்பட வேண்டும் அதில் Vin ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அரை பிரிட்ஜ் உள்ளமைவு அல்லது இணைப்பான் உள்ளமைவு எவ்வாறு செயல்படுகிறது என்பது முழு பிரிட்ஜ் உள்ளமைவு ஒன்றும் இல்லை ஆனால் இந்த மின்தேக்கிகள் மேலும் 2 சுவிட்சுகளால் மாற்றப்படுகின்றன மின்தேக்கி வகுப்பியை மேலும் 2 கூடுதல் சுவிட்சுகள் Q3 மற்றும் Q4 மூலம் மாற்றுவதன் மூலம் அரை பிரிட்ஜ் மாற்றி இப்போது முழு பிரிட்ஜ் மாற்றியாக மாற்றப்பட்டுள்ளது என்பதை இங்கே பார்க்கிறேன் Q1 மற்றும் Q2 ஒரே நேரத்தில் இயக்கப்படும் வகையில் ஒருபோதும் கொடுக்க வேண்டாம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் தரையில் இருந்து V இன் ஷார்ட் சர்க்யூட்டிங் இல்லை அதேபோல Q3 மற்றும் Q4 க்கு இந்த சப்ளை வின் ஷார்ட் சர்க்யூட்டைத் தவிர்ப்பதற்காக அவை மீண்டும் ஒரே நேரத்தில் இயக்கப்படும் வகையில் கொடுக்கக்கூடாது இப்போது நாம் என்ன செய்வோம் Q 1 மற்றும் Q 4 க்கு அதே கேட் சிக்னலைக் கொடுப்போம் அதாவது Q 1 மற்றும் Q 4 ஒரே நேரத்தில் Q 3 மற்றும் Q 2 ஆகியவை ஒரே நேரத்தில் இயக்கப்படுகின்றன எனவே Q 1 மற்றும் Q 4 ஐ டாட் பக்கத்தில் திருப்பினால் இங்கு Vin உடன் இணைக்கப்பட்டுள்ளது புள்ளி அல்லாத முனை தரையில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே முதன்மையின் குறுக்கே முழு Vin வருவதைப் பார்க்கிறீர்கள் அது இரண்டாம் நிலையின் n முறை Vin ஆகும் ஏனெனில் புள்ளி முடிவு நேர்மறையாக இருப்பதால் இந்த புள்ளி முடிவு நேர்மறையை நீல டையோடு நடத்தும் Q 3 மற்றும் Q 2 ஆன் மற்றும் Q 3 இயக்கத்தில் இருக்கும் போது Vp க்கு n முறை Vin வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் புள்ளி முனை தரையில் இணைக்கப்பட்டுள்ளது இங்கே ஒரு மைனஸ் Vin வருவதை நீங்கள் காணலாம் அல்லது புள்ளி அல்லாத முடிவில் நேர்மறை Vin மற்றும் இரண்டாம் பக்கத்தில் உள்ளது புள்ளி அல்லாத இறுதிப் பக்கத்தில் Vin நேர்மறையாக இருக்கும்போது புஷ் புள் செயலாளர் பக்க செயல்பாடுக்கு நாம் பார்த்ததைப் போலவே சுற்றின் பச்சைப் பகுதி செயல்படுத்தப்பட்டு l இன் சார்ஜ் செய்யப்படுகிறது உங்களிடம் nVin இருக்கும் ndVin ஆனது Vo அவுட்புட் ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒரு பக் மாற்றி செயல்பாடு எனவே ஃபுல் பிரிட்ஜ் மாற்றி இப்படித்தான் இயங்குகிறது மற்றும் அனைத்து சுவிட்சுகளும் நிறுத்தப்பட்டுள்ள காலக்கட்டத்தில் பாதி மின்னோட்டமானது நீல நிற சுருளுக்குக்கு மற்றொரு பாதி செல்லும் போது புஷ் புள் விஷயத்தில் நாம் முன்பு விவாதித்தபடி தூண்டல் முன்பே படிக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம் சுருளுக்கு மற்றொரு பாதி செல்கிறது இரண்டும் எதிர் காந்த உணர்வு எனவே ரத்து செய்யப்படும் மற்றும் மின்னழுத்த ஜெனரேட்டர் 0 ஆக இருக்கும் ஏனெனில் 0 மின்னழுத்தம் இங்கே 0 ஆகும் இது 0 ஆக இருப்பதால் சுவிட்சுகளில் உள்ள மின்னழுத்தங்களில் மறுமுனை V என்பதை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் எதிர் சுவிட்சுகள் Q 3 இல் இருக்கும்போது Q2 Vin ஐத் தாங்கும் மற்றும் Q3 இன் போது Vin ஐப் பார்க்கும் Q2 Q1 மற்றும் Q4 இல் இருப்பது Vin ஐ தாங்க வேண்டும் அனைத்து சுவிட்சுகளின் மின்னழுத்த மதிப்பீடுகள் Vin ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் முதன்மையின் குறுக்கே பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் Vin 2 ஆகும் எனவே அதே பவர் ரேட்டிங் மற்றும் அதே Vin அதே மின் உற்பத்தியைப் பெறுவதற்காக சுவிட்சுகள் வழியாகப் பாயும் மின்னோட்டத்தை இரட்டிப்பாகக் பார்க்க முடியும் ஏனெனில் Vin இங்கே பாதியாகிவிட்டது எனவே Iin முழு பாலத்தின் விஷயத்தில் இரண்டாவது அதே சக்தி பரிமாற்றத்தை பெற முதன்மை மின்னோட்டம் இரட்டிப்பாக வேண்டும் அரை பாலத்திற்கு ஏற்றவாறு சுவிட்சுகளில் பாயும் சுவிட்சுகளின் அதே மதிப்பீட்டிற்கான அரை பாலத்துடன் ஒப்பிடும்போது முழு பாலம் அதிக சக்தியைக் கையாளும் திறன் கொண்டது முழு பிரிட்ஜ் மாற்றி இப்படித்தான் இயங்குகிறது இப்போது 3 கன்வெர்ட்டரிலும் மிகுதி முழு அரைப் பாலத்தையும் முழுப் பிரிட்ஜிலும் இரண்டாம் பக்கமும் ஒரே மாதிரியாக செயல்பாட்டில் இருப்பதைப் பார்க்க முடியும்